இந்த NPTEL உரைக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் மொமென்ட் வழிமுறை இண்டகரல் சமன்பாட்டுக்கு தீர்வினைக் கண்டுபிடிக்கலாம் நாம் ஏற்கனவே ஹாலன்'ஸ் பார்முலேஷன் கண்டுபிடித்தோம் இது இண்டகரல் சமன்பாடு Iz என்பது தெரியாதது அது போக்லின்க்டன்'ஸ் பார்முலேஷனுக்காக Iz என்பதில் ஒரு ஆப்பரேட்டர் உள்ளது இதில் வலது பக்கத்தில் உள்ளது தெரிந்தவை இதில் இவை இரண்டும் இண்டகரல் சமன்பாடுகள் ஒரு இண்டகரல் சமன்பாடுகளை F என்பது h க்கு சமம் இதில் F என்பது நான் லீனியர் ஆப்பரேட்டர் ஆகும் இதில் இண்டகரல் என்பது லீனியர் ஆப்பரேஷன் எனவே F என்பது லீனியர் ஆப்பரேட்டர் h என்பது தெரிந்த எக்சைடேசன் செயலி நமது விஷயத்தில் ஸ்பார்க் கேப் எக்சைடேசன் அல்லது வேறு வகை பீட் கொடுக்கிறோம் இதில் வரும் முடிவு g என்பது கண்டுபிடிக்க வேண்டியது ஆகவே g என்பது ரெஸ்பான்ஸ் செயலி ஆகும் இது எக்சைடேசன் செயலி இதில் தெரிந்த மற்றும் தெரியாத காரணிகள் உள்ளன இங்கு நமது குறிக்கோளானது F மற்றும் h என்பது குறிப்பிடப்பட்டிருந்தால் g என்பதைத் தீர்மானிக்கலாம் இங்கு நாம் g என்பதை h ன் ஆப்பரேஷனாகக் கண்டுபிடிக்கலாம் ஆனால் இது எளிதான வழிமுறை அல்ல நான் இதை செய்ய வேண்டுமென்றால் இந்த இண்டகரேசன் செய்ய வேண்டும் இங்கு இதை இன்வேர்ஸ் செய்வதற்கு Izz என்பதை எடுத்துக் கொள்கிறேன் இந்த சமன்பாட்டுடன் ஏதேனும் ஒரு கணித செயல்பாட்டினை எழுத இயலாது இது அவ்வளவு எளிதானது அல்ல ஆகவே இதை எண்ணியலில் தீர்க்க முயல்கிறோம் இங்கு F என்பது லீனியர் ஆப்பரேட்டர் இது முக்கியமானது இந்த லீனியாரிட்டி எண்ணியல் தீர்வைக் கண்டுபிடிக்க உதவுகிறது அதனைப் பார்ப்போம் இந்த ரெஸ்பான்ஸ் செயலி g என்பதை பேசிஸ் செட்டில் விரிவாக்கம் செய்யலாம் இதற்கு சிறந்த உதாரணம் ஃபோரியர் சீரிஸ் ஆகும் மேலும் லேஜெண்டர் சீரிஸ் ஹெர்மைட் சீரிஸ் போன்ற சீரிஸ்களும் உள்ளன ஃபோரியர் சீரிஸ் என்பதில் சைனுசாய்டல் அல்லது எக்ஸ்பொநென்சியல் அடிப்படையில் மின் சிக்னல்கள் நிருபிக்கப்படுகின்றன இப்போது பெசல் பேசிஸ் லேஜெண்டர் பேசிஸ் போன்றவையும் உள்ளன இவற்றை நாம் சீரிஸ் முறையில் விரிவாக்கம் செய்ய வேண்டும் ஆகவே c1g1z கூட்டல் c2g2z கூட்டல் cngnz இவை இன்பைனைட்டாக இருந்தால் சரியான தீர்வு கிடைக்காது நாம் இதை குறைத்திட வேண்டும் இங்கு நாம் N வரையிலும் விரிவாக்குகிறோம் ஆகவே இதில் n என்பது 1 முதல் N வரை ஆகும் எனவே தெரியாத ரெஸ்பான்ஸ் செயலி லீனியர் பகுதிகளாக விரிவாக்கப்படுகிறது இதில் cn தெரியாத மாறிலி gnz என்பது தெரிந்தது இப்போது முழுமையான பேசிஸ் செட் இரண்டு செயலிகளாக இடது மற்றும் வலது பக்கத்தில் சரியானதாகக் கிடைக்கிறது ஆகவே g1 g2 gn etc என்பவற்றின் களமும் ரெஸ்பான்ஸ் செயலி g யின் களமும் ஒன்றே இதை நாம் சமன்பாட்டில் இட்டால் கிடைப்பது cn F எனவும் இது h என்பதாகும் இதில் gn என்பது இங்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது F என்பதை எளிதாக எண்ணியலில் மதிப்பிடலாம் இதில் N தெரியாத மாறிலிகள் cn உள்ளன இவற்றை நாம் கண்டறிய வேண்டும் இதில் ஒரே ஒரு செயலி மட்டும் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது நாம் இந்த ஆப்பரேட்டர் உதவியுடன் இதனை விரிவாக்கம் செய்யலாம் நம்மிடம் N தெரியாதவைகள் உள்ளன ஆனால் ஒரேயொரு சமன்பாடுதான் உள்ளது இவற்றை மாற்றம் செய்ய வேண்டும் அதற்கு முன் இதன் பேசிஸ் செயலிகள் g1z g2z gnz பற்றிப் பேசுவோம் இவையெல்லாம் பேசிஸ் செயலிகள் ஆகும் இவற்றிலிருந்து துல்லியமாக விடையைக் காட்டும் எதிர்பார்க்கின்ற விடையைக் கொடுக்கும் ஒத்த ஒரு தொகுப்பைத் தேர்வு செய்ய வேண்டும் எனவே இந்த மின்னோட்ட பகிர்வில் நம்மிடம் டைபோல் உள்ளது இது பீட் ஆகும் இதில் ஏதோவொன்று அதிகம் உள்ளது சில எக்ஸ்பொநென்சியல் இது பலவிதமான காஸ் கோசைன் வகையிலும் இருக்கும் அல்லது சைன் செயலி அல்லது இவை இரண்டின் சேர்க்கையாகவும் இருக்கும் ஒருவேளை ஒரு ரெக்டாங்குலர் வேவ்கைடுக்கு புலத்தின் பகிர்வு வேண்டுமென்றால் இவற்றின் முனைகள் உலோகங்கள் என்பதை நாம் அறிவோம் எனவே இதன் புலங்கள் பூஜ்யம் ஆகின்றன எனவே மீண்டும் கோசைன் செயலி எடுத்தால் வேறு வகையிலும் அமையலாம் நமக்கு முதன்மைத் தகவல்கள் தெரியாது எனவே இந்த இரண்டையும் தனித்தனியாகக் கையாளலாம் இரண்டு வகையான பேசிஸ் செயலிகள் உள்ளன ஒன்று சப்டொமைன் பேசிஸ் மற்றொன்று முழு டொமைன் பேசிஸ் ஒருவேளை எனக்கு எதுவும் தெரியாமல் இருந்தால் என்ன நடக்கும் நாம் முதலில் சப்டொமைன் பேசிஸ் எடுத்துக் கொண்டு அதன் செயல்பாடு மற்றும் நடத்தையைக் கவனிக்க வேண்டும் பிறகு முழு டொமைன் செல்லலாம் ஏனெனில் சப்டொமைனில் கணக்கீடு சிக்கலானது ஆனால் இது முழு டொமைனில் குறைவு எதன் அடிப்படையில் பேசிஸ் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் துல்லியமாக எதிர்பார்க்கின்ற உண்மையான விடையைக் கொடுக்கும் ஒன்றையே தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆனால் அது குறைந்த அளவிலான கணக்கீடுகளைக் கொண்டிருக்க வேண்டும் இவை இரண்டும்தான் தேவைகள் முதலாவது சப்டொமைன் பேசிஸ் இது என்ன என்னிடம் ஒரு பகிர்வு அல்லது வேறு ஒரு செயலி இருப்பதாகக் கொள்வோம் இந்த முழு கட்டமைப்பும் இந்த செயலியின் மீது இருக்க வேண்டும் இப்போது இதைப் பல பகுதிகளாகப் பிரித்துக் கொள்வோம் இவற்றை சமமாகப் பிரிக்கலாம் அல்லது சமமற்றும் இருக்கலாம் அது உங்கள் இஷ்டம் ஏனெனில் எங்கு அதிக மாற்றங்கள் இல்லையோ அங்கு இடைவெளியை அதிகரிக்கலாம் ஆனால் ஆரம்பத்தில் இதனை சமமாகவே எடுத்துக் கொள்வார்கள் ஏனெனில் எனக்கு இதன் நடவடிக்கை தெரியாது இங்கு பல்சஸ் உள்ளன பேசிஸ் செயலியிலும் இவை உள்ளன எனவே இந்த பல்ஸ் ன் தீவிரம் இங்கு மட்டுமே உள்ளது அதனால்தான் இது சப்டொமைன் எனப்படுகிறது அதாவது இது முழு டொமைனுக்கும் அல்ல எனவே சப்டொமைன் ஆகும் இது இங்கு மட்டுமே உள்ளது இந்த பேசிஸ் என்பதை முடிவு செய்துவிட்டால் நமக்கு மின்னோட்ட பகிர்வு கிடைக்கிறது ஆகவே நீங்கள் நிறைய இடைநிலைப் புள்ளிகளை சேர்த்துக் கொண்டால் நமக்கு வேண்டிய வடிவம் கிடைக்கும் இதற்கு பீஸ்வைஸ் லீனியர் என்று பெயர் பீஸ்வைஸ் லீனியர் என்றால் இரண்டு அருகருகே உள்ள டொமைன்கள் ஆகும் இவை ஒன்றுடன் ஒன்று அல்லது மூன்று இணைந்திருக்கும் நமக்கு இது சரியானதாக இருக்கும் இந்த குறுக்கு வெட்டுப் புள்ளியில் இவை எப்படி செயல்படுகின்றன இது முக்கோண பங்ஷன் என்று அழைக்கப்படுகிறது எந்த சர்பேஸ் யும் முக்கோண பங்ஷனில் நாம் எளிதாக இட முடியும் எந்த இடைவெளியும் இட வேண்டாம் இது சப்டொமைன் பற்றியது இப்போது முழு டொமைனில் ஏற்கனவே சைனுசாய்டல் பற்றிப் பார்த்தோம் இப்போது முழு டொமைனில் காஸ் 2n மைனஸ் 1 பை z வகுத்தல் 1 12 முதல் ½ வரை z க்கு இது கொசைன் ஆனால் n என்பது வெவ்வேறானவை இதுவே முழு டொமைனுக்கு உதாரணம் ஆகும் இந்த விஷயங்கள் அனுபவத்தின் மூலமே வரும் ஆகவே பேசிஸ் பற்றியவை அவ்வளவுதான் இப்பொழுது கேள்வி என்னவென்றால் நாம் ஒரு சமன்பாட்டினை உருவாக்கினோம் அதில் நிறைய தெரியாதவைகள் இருந்தன அதாவது N அளவு தெரியாதவைகள் இதற்கு எப்படித் தீர்வு காண்பது இதற்குரிய கண்டிஷன்களை இட வேண்டும் நாம் N பவுண்டரி கண்டிஷன்களை எடுத்துக் கொள்வோம் அது நமது சமன்பாட்டிற்காகவே இப்போது அந்த சமன்பாட்டை n அளவு புள்ளிகளுக்கு செயலாக்க வேண்டும் ஆகவே பவுண்டரி கண்டிஷன்கள் n அதாவது இதனை நாம் N வரைக்கும் தீர்வு கண்டுபிடிக்க வேண்டும் ஆனால் நாம் அனைத்து புள்ளிகளுக்கும் செயலாக்குவதில்லை எனவே சில பிழைகள் இருக்கும் ஏனெனில் சில புள்ளிகள் விடப்பட்டுள்ளன இங்கே உள்ள பிழைகளுக்கு சராசரி எடுத்தால் முழு கட்டமைப்புக்கும் பார்க்கும் போது அவை பூஜ்யம் ஆகிவிடும் ஆகவே நாம் இதற்கு மொமென்ட் எடுக்க வேண்டும் இந்த வார்த்தையை முதல் மொமென்ட் இரண்டாம் மொமென்ட் என்பதை பகிர்வில் தனித்தனி பகிர்வில் அல்லது சராசரியில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் எனவே நான் முதல் மொமென்ட் அதாவது முதல் முறை சராசரி எடுக்கிறேன் பிறகு இரண்டாம் மொமென்ட்டில் ஸ்கொயர் சராசரி வருகின்றது அது போல உயர்வரிசைகளில் செல்கிறது எனவே நாம் இங்கு இன்னர் பெருக்கல் எடுக்கிறோம் மொமென்ட்டைப் போல் ஆகவே இன்னர் பெருக்கல் உருவாகிவிட்டது இப்போது இன்னர் பெருக்கல் என்றால் என்ன சில வரையறைகள் உள்ளன என்னிடம் g என்பது ஏற்கனவே உள்ளது எனக் கொள்வோம் எனவே g என்பது பேசிஸ் பங்ஷனில் விரிவாக்கம் செய்யப்படுகிறது மற்றொன்று 'w' என்பதும் உள்ளது இவற்றின் இன்னர் பெருக்கல் என்பதாவது அடைப்புக்குறிக்குள் w g ஆகும் இது g w என்பதற்கும் சமம் பிறகு af கூட்டல் bg w என்பது மிகவும் லீனியர் ஆகும் இது a f w கூட்டல் b g w போன்றதாகும் மற்றவற்றில் காம்ப்ளக்ஸ் காஞ்சுகேசனுக்கு g என்பது '0' வைவிடப் பெரியது '0' க்கு சமம் இல்லை '0' வைவிட குறைவானது '0' க்கு சமம் நீங்கள் இவை இரண்டையும் பெற்றுவிட்டால் இரண்டு ஆப்பரேட்டர் உள்ளன இப்போது மிக எளியதாக இரண்டும் பெருக்கப்படுவதாகக் கொள்வோம் ஆனால் மின்காந்தம் போன்றவற்றிற்கு இவை கட்டமைப்பின் மேற்பரப்பில் இருப்பதால் இதற்கு டாட் பெருக்கல் எடுக்க வேண்டும் ஏனென்றால் இவை பொதுவாக வெக்டார் செயலிகள் ஆகும் இங்கு w டாட் g ds என்பதைக் கூற முடியும் இது இன்னர் பெருக்கல் இந்த தெரிவில் இதன் தீர்வுகள் மின்காந்த பவுண்டரி கண்டிஷன்களை ஒத்துச் செல்கின்றன பொதுவாக மின்காந்தவியலில் பவுண்டரி கண்டிஷன்கள் தொடுநிலை மின் புலத்தில் மின் கடத்தியின் மேற்பரப்பில் அல்லது காந்த கடத்திக்கு மறைந்துவிடுகின்றன எனவே தனித்தனி புள்ளிகள் மட்டுமே n புள்ளிகளில் பவுண்டரி கண்டிஷன்களை ஏற்கின்றன இந்த புள்ளிகளுக்கு இடையிலுள்ளவை பவுண்டரி கண்டிஷன்களை ஏற்பதில்லை எனவே மீதமுள்ளவை என நாம் வரையறுக்கலாம் அதாவது மேற்பரப்பில் நமக்கு Escattered தொடுநிலை கூட்டல் Eincident தொடுநிலை வேண்டும் அதாவது இவை பூஜ்யம் இல்லை எனவே டெல்டா Etan என்பதும் பூஜ்யம் இல்லை இந்த இன்னர் பெருக்கலை உருவாக்குவதே நமது வேலை ஏனெனில் இந்த இன்னர் பெருக்கலை மொத்த மேற்பரப்புக்கும் இடுகிறோம் நமது குறிக்கோளானது மீதங்களைக் குறைப்பதே அதன் மூலம் ஒட்டுமொத்த சராசரி இந்த அமைப்பில் பூஜ்யம் ஆக வேண்டும் எனவே வெய்டட் ரேசிடியுயல் வழிமுறையும் இன்னர் பெருக்கல் முறையும் ஒரு சேர உபயோகிக்கப்படுகிறது இது ஒரு கடத்தியின் மேற்பரப்பின் ஒவ்வொரு புள்ளியிலும் ஏற்படும் மீதங்களை மறையவிடாது ஆனால் பவுண்டரி கண்டிஷன்கள் மொத்த மேற்பரப்பின் மீதும் சராசரியாக ஒத்துச் செல்கின்றன இதன் காரணமாகத்தான் இந்த மொமென்ட் வழியிலான உத்தி வந்தது இதனை முதலில் ஹாரின்டன் என்பவர் மின்காந்தம் பற்றிய தீர்வுகளுக்குப் பயன்படுத்தினார் அச்சமயத்தில் மக்கள் இது அனைத்து இடங்களிலும் பயன்படாது என்றனர் ஆனால் பகுப்பாய்வு தீர்வு முறை அனைத்து இடங்களிலும் ஒத்துவரும் என்றனர் ஆனால் இந்த இன்னர் பெருக்கலை சரியாகத் தெரிவு செய்வதன் மூலம் வித்தியாசங்களை சரி செய்ய முடியும் என்று நிருபிக்கப்பட்டது இந்த வித்தியாசங்கள் நடைமுறை பயன்பாட்டில் பொருத்தமற்றவை முக்கியமற்றவை எனவே மொமென்ட் வழிமுறை இப்போது நம்பத்தகுந்த வழிமுறை ஆகும் இப்போது நாம் wm என்பதை பரிசோதனை செயலித் தொகுப்பு என வரையறுப்போம் இந்த w என்பது வித்தியாசமான ஒன்று எனவே சப்ஸ்கிரிப்ட் m என இடுகிறேன் இது w1 w2 wN வரை உள்ளடக்கியது இதே அளவிற்கு N வரிசை பேசிஸ் செயலியிலும் உள்ளது அப்போது gn என்பது g1 g2 gN வரை விரிவடைந்தது அதனால்தான் வித்தியாசப்படுத்த n மற்றும் m இடப்பட்டன இங்கே F என்பது w பரிசோதனை செயலியுடன் கூடிய இன்னர் பெருக்கல் ஆகும் எனவே இந்த சமன்பாடானது n என்பது 1 முதல் N Cn wm F ஆகிறது அது wm h ஆகும் இதில் m என்பது 12 N வரை மேலும் n என்பதும் 12 N வரை உள்ளன இப்போது இந்த மேட்ரிக்ஸ் சமன்பாட்டில் n தெரியாதவைகள் Cn உள்ளன இதற்கு நாம் தீர்வு காண முடியும் இது மெட்ரிக் வடிவத்தில் Fmn Cn எனவும் இதனை hm எனவும் எழுதலாம் இங்கு Fmn என்பது ஒரு மேட்ரிக்ஸ் அது w1 இன்னர் பெருக்கல் F அடுத்தது w1 F என எழுதலாம் இவ்வாறு தொடரலாம் மேலும் அடுத்தது w2 F w2 F எனத் தொடரும் இதில் Cn என்பது C1 C2 Cn மேலும் hm எனபதும் இன்னர் பெருக்கல் எனவே நான் Cn என்பதை Fmn இன்வேர்ஸ் hm என எழுதலாம் எனக்கு Cn என்பதன் மதிப்பு தெரிந்துவிட்டால் இண்டகரல் சமன்பாடு தீர்வை அடைந்துவிடும் இப்போது இந்த w பரிசோதனை செயலியை எப்படித் தேர்ந்தெடுப்பது இது வெய்ட்டிங் செயலி எனவும் அழைக்கப்படுகிறது இப்போது wn என்பது லினியர்லி இண்டிபெண்டன்ட் இருக்கும் அளவிற்கான வெய்ட்டிங் செயலியைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவே நாம் வடிவமைத்த n சமன்பாடுகள் ஒரு லினியர்லி இண்டிபெண்டன்ட் ஆகும் மேலும் வெய்ட்டிங் செயலியால் கணக்கீட்டின் சுமை குறைவது நன்மை தருவதாகும் இப்போது இதே விஷயங்கள் பேசிஸ் செயலிகளுக்கும் பொருந்தும் எனக் கொள்ளுங்கள் இவையும் லினியர்லி இண்டிபெண்டன்ட் தொகுப்பு ஆகும் இந்த பேசிஸ் பங்ஷன் கணக்கீட்டின் சுமை குறைய வேண்டும் ஆகவே பேசிஸ் பங்ஷன் மற்றும் வெய்ட்டிங் பங்ஷன் இரண்டையும் தேர்ந்தெடுப்பதற்கான நோக்கம் ஒன்றுதான் இந்த செயல்முறை கலேர்கின் செயல்முறை எனப்படுகிறது இதில் பேசிஸ் பங்ஷன் மற்றும் வெய்ட்டிங் பங்ஷன் இரண்டையும் ஒரே போன்று எடுக்கிறோம் நாம் இப்போது Fmn என்பதிலுள்ள இண்டகரல்களை நாம் தீர்க்க முடியும் அதற்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் கலேர்கின் போன்றவற்றை நாம் எடுத்துக் கொள்ளலாம் இதில் ωn என்பது பல்வேறு புள்ளிகளில் உள்ள டெல்டா பங்ஷன் ஆகும் ஏனெனில் இந்த டெல்டா பங்ஷனில் இன்னர் பெருக்கலில் இண்டகரல் குறைக்கப்பட்டுள்ளது நீங்கள் இதற்கு தீர்வு கண்டுபிடிக்கலாம் ஆனால் இது கணக்கீட்டில் அதிக சுமையை ஏற்றுகிறது இந்த கலேர்கின் மூலம் இண்டகரேசனைத் தீர்க்க முடியும் இதன் மூலம் தீர்வினைக் கண்டறிய முடியும் அதைக் கொண்டு இரண்டு வரைபடங்களை வரைய முடியும் எனவே நான் மேலும் செல்கிறேன் இதில் நீங்கள் காண்பது முழுமையானது இவையனைத்தையும் ஹாரின்டன் என்பவர் பீல்ட் கம்ப்யூடேஷன் ஆப் மொமென்ட் மெதட் என்ற புத்தகத்தில் எழுதியுள்ளார் இன்று நான் வரைந்த வரைபடங்கள் உள்ளன அதை மீண்டும் காட்டுகிறேன் இப்போது கிட்டத்தட்ட இந்த வரைபடத்தைக் கண்டுள்ளோம் இது மொமென்ட் வழிமுறை மற்றும் முந்தையது எண்ணியல் உத்தி கிங் ஹாரின்டன் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது நமக்கு இதிலிருந்து சரியான உள்ளீட்டு இம்பிடன்ஸ் கிடைக்கிறது அதிலிருந்து ரியாக்டிவ் இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கலாம் நமக்கு பல புள்ளிகளில் உள்ள மின்னோட்டப் பகிர்வு தெரிந்திருந்தால் அதாவது மொத்த டைபோல் அமைப்பும் பல்வேறு புள்ளிகளாகப் பிரிந்து இருந்தால் நாம் மின்னோட்டப் பகிர்வு என்ன என்பதைக் கண்டுபிடிக்க முடியும் இதனை நம்மால் செய்ய முடிந்தால் மின்னோட்டங்கள் தெரிய வரும் இதில் Z என்பது V1 வகுத்தல் I1 மேலும் I1 என்பது மின்னோட்டம் V1 என்பது கொடுக்கப்படும் எக்சைடேசன் எனவே இது உள்ளீட்டு இம்பிடன்ஸ் என்னவென்பதைக் கொடுக்கும் இதில் V1 மற்றும் I1 என்பன காம்ப்ளெக்ஸ் எண்கள் ஆகும் ஆகவே நமக்குக் கிடைப்பது காம்ப்ளெக்ஸ் உள்ளீட்டு இம்பிடன்ஸ் ஆகும் நாம் சோர்ஸ் யும் மாதிரியாகச் செய்யலாம் இங்கு டெல்டா இடைவெளி சோர்ஸ் க்குப் பதிலாக ஒரு ப்ரில் ஜெனரேட்டர் என்பதைக் கொள்ளலாம் அதை நான் இப்போது வரைகிறேன் இந்த ப்ரில் என்பதிலிருந்து அதற்கு சமமான காந்த மின்னோட்டத்தை பெறலாம் அதனால் இது இவ்வாறு ப்ரில் எனப்படுகிறது எனவே ப்ரில் ஜெனரேட்டர் என்பது காந்த மின்னோட்டம் ஆகும் இதிலிருந்து நீங்கள் சோர்ஸ் காந்த ரிங் மின்னோட்டத்தை மாதிரியாக செய்ய முடியும் இந்த காந்த ரிங் மின்னோட்டத்தைக் கொண்டு தேவையான மின்புலத்தை ஏதேனும் மாதிரியைக் கொண்டு கண்டறியலாம் இங்கு ப்ரில் ஜெனரேட்டர் என்பது பொதுவாக சிறந்த முடிவுகளைக் கொடுக்கிறது குறிப்பாக இம்பிடன்ஸ் டெல்டா இடைவெளி மற்றும் காந்த மின்னோட்ட அடர்த்தி ஆகியன சிறப்பாக இருக்கும் இப்போது உங்களிடம் அடுத்தடுத்து ஸ்ட்ரிப்கள் இருந்தாலும் டெல்டா இடைவெளியைக் கண்டறியலாம் உண்மையில் இந்த ப்ரில் ஜெனரேட்டர் என்பது கோ அக்சியல் அபெர்சரில் இருந்து நியர் சோன் அல்லது ஃபார் சோன் பீல்ட்கள் கணக்கிட அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த வழிமுறை 20 30 வருடங்களுக்கு முன்பு 80 களின் போது ஆரம்பிக்கப்பட்டது இப்போது மொமென்ட் வழிமுறை போன்ற அனைத்தையும் நினைவு கூர்வோம் வயர் ஆன்டெனா அல்லது அபெர்சர் ஆன்டெனா இரண்டின் மின்னோட்ட பகிர்வுக்கும் மொமென்ட் வழிமுறை பயன்படுத்தப்பட்டது அதேபோன்று டையப்ரம் சுவர் தடிமன் போன்றவை பல வேவ்கைட் மற்றும் புலங்களுக்கு விவாதிக்கப்பட்டது இதற்கு முன்பு சுவர் தடிமன் கருத்தில் கொள்ளப்படவில்லை ஆனால் இப்போது அது ஸ்லாட் ரேடியேஷன் ஸ்லாட் தடிமன் ஆகியவற்றிற்கு மொமென்ட் வழிமுறையில் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது இதன் மூலம் நமக்கு துல்லியமான மின்னோட்ட பகிர்வு மின்னோட்டத்திலிருந்து கிடைக்கிறது இப்போது நாம் அனைத்து பகுப்பாய்வுகளையும் பார்த்துவிட்டோம் இதன் மூலம் எந்த வகையான ஆன்டெனாவையும் நாம் இதைக் கொண்டு பகுப்பாய்வு செய்யலாம்